வணக்கம் கடந்த வார வகுப்புகளை நீங்கள் ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் எழுத்து வேலையை சௌகரியமான முறையில் முடித்து இருக்கக்கூடும் நாம் இதுவரை பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி அறிக்கைகளை பற்றி விவாதித்தோம் குறிப்பாக பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை பற்றி விவாதித்தோம் இருப்புநிலை வடிவத்தையும் நாம் பார்த்தோம் இப்போது இருப்புநிலை குறிப்பின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம் இப்போது திரையில் நீங்கள் மூன்று முக்கிய எலிமெண்ட்ஸ் உறுப்புகளை அதாவது அசட்ஸ் சொத்துக்கள் லியாபிலிடீஸ் பொறுப்புக்கள் மற்றும் ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி அவற்றை பார்க்கிறீர்கள் நாம் ஏற்கனவே சொத்துக்கள் பற்றி விவாதித்தோம் மற்றும் கிட்டத்தட்ட பொறுப்புக்கள் பற்றியும் பார்த்து விட்டோம் இன்று ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி அதைப் பற்றிப் பார்ப்போம் இருப்பு நிலையில் அது எவ்வாறு எமர்ஜஸ் வெளிப்படுகிறது என்பதை பார்ப்போம் அதன் பின்னர் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு என்றால் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் இப்போது சொத்து மற்றும் பொறுப்புகளை பற்றி சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நீங்கள் மேலே பார்ப்பது சொத்துக்கள் ஆகும் இவை ஒரு நிறுவனத்தின் ரிசோர்ஸ் வளங்களாகும் அதற்கு ஒரு மதிப்பு உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் மேலும் இது புரோபேபில் ஃப்யூச்சர் கேஷ் ஃப்லோ எதிர்காலத்தில் சாத்தியமான சில பணப்புழக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளது உங்களுக்கு முன்னால் பல விதமான எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை மீண்டும் ஒருமுறை நான் விவாதிக்கப் போவதில்லை இப்போது முக்கியமாக இரண்டு வகையான சொத்துக்கள் உள்ளன அவை நான் கரண்ட் நடப்பு அல்லாத மற்றும் கரண்ட் நடப்பு சொத்துக்கள் எனப்படும் பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் மற்றும் இன்வெஸ்ட்மென்ட் முதலீடுகள் ஆகியவைகள் உள்ளன இப்போது நிலையான சொத்துக்கள் என்றால் என்ன இது ஒரு இன்ப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அல்லது நமக்கு சொந்தமானது ஆகும் இது ஒரு வருடத்திற்கும் மேலாக நிலைத்து இருப்பவை இது நமது செயல்பாடுகளில் ஒரு கேட்டலிஸ்ட் வினையூக்கியாக செயல்படுகிறது நிலையான சொத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று டேன்ஜிபிள் பிக்ஸட் அசட்ஸ் உருவமான நிலையான சொத்துக்கள் மற்றொன்று இன்டேன்ஜிபிள் பிக்ஸட் அசட்ஸ் அருவமான நிலையான சொத்துக்கள் உருவமான சொத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு லேண்ட் நிலம் பில்டிங் கட்டிடம் பிளான்ட் ஆலை மிஷனரி இயந்திரங்கள் போன்ற நம் கண் முன்னே காணப்படுபவை அவை நீண்ட காலத்திற்கு இருக்கப் போகின்றவை இவைகள் உருவமான சொத்துக்கள் எனப்படும் அருவமான சொத்து என்னவென்றால் அதை நம்மால் பார்க்க முடியாது அல்லது அதை நம்மால் தொட முடியாது இருப்பினும் அவற்றுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அவை நமக்கு மிகவும் முக்கியமானதாகும் சாப்ட்வேர் மென்பொருள் கைப்பேசியில் ஏற்றப்பட்டுள்ள ஆப்ஸ் பயன்பாடுகள் பேட்டர்ன்ஸ் முறைகள் போன்ற பலவற்றை அருவமான சொத்துக்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அடுத்த வகை நடப்பு சொத்துக்கள் ஆகும் கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் ஒரு வருடத்திற்கு குறைவான ஆயுள் கொண்டுள்ளன மானிட்டரி பணம் சம்பந்தப்பட்ட மற்றும் நான் மானிட்டரி பணம் சம்பந்தப்படாத இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன நாம் முன்பு பார்த்தது போல டெப்ட்டார்ஸ் கடனாளிகள் மற்றும் பேங்க் பேலன்ஸ்சஸ் வங்கி இருப்புகள் இவைகளை பணம் சம்பந்தப்பட்ட உதாரணமாக கூறலாம் ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் அல்லது பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்கள் போன்ற பல்வேறுபட்ட இன்வெண்டரி சரக்குகள் அல்லது பொருள் இருப்புகள் இவைகளை பணம் சம்பந்தப்படாத உதாரணமாகக் கூறலாம் வொர்க் இன் புரோகிரஸ் வேலை முன்னேற்றத்தில் உள்ள பொருட்களின் இருப்பு இதுவும் பணம் சம்பந்தப்படாத மற்றொரு வகையான உதாரணமாகும் பின்னர் நாம் லியாபிலிடீஸ் பொறுப்புகள் பற்றி விவாதித்தோம் இவை தற்போதைய ஒப்ளிகேஷன் கடமை ஆகும் இவை எந்த ஒரு என்டர்பிரைஸ் நிறுவனமும் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகள் ஆகும் மேலும் நீங்கள் அதன் தொகையை நியாயமான முறையில் மதிப்பிடலாம் அவை எதிர்காலத்தில் பணம் அவுட்ஃப்லோ வெளியே செல்லும் விளைவை ஏற்படுத்தும் இப்போது பொறுப்புகளின் வகைகள் யாவை மற்றும் பொறுப்புகளின் எடுத்துக்காட்டுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் நம்மிடம் லாங் டெர்ம் லியாபிலிடீஸ் நீண்ட கால பொறுப்புகள் மற்றும் ஷார்ட் டெர்ம் லியாபிலிடீஸ் குறுகிய கால பொறுப்புகள் உள்ளன நீண்டகால பொறுப்புகளின் எடுத்துக்காட்டுகள் யாவை பெரும்பாலும் வங்கிக் கடன்கள் அல்லது என் பி எப் சி யிலிருந்து வாங்கிய கடன்கள் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்புகள் இவை அனைத்தும் லாங் டெர்ம் லியாபிலிடீஸ் நீண்டகால பொறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அடுத்ததாக கரண்ட் லியாபிலிடீ நடப்பு பொறுப்பு அல்லது ஷார்ட் டெர்ம் லியாபிலிடீ குறுகிய கால பொறுப்பு இருக்கிறது அதன் எடுத்துக்காட்டுகள் யாவை அவற்றில் பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று பேயபில்ஸ் செலுத்த வேண்டியவை அல்லது கிரெடிட்டார்ஸ் கடன் வழங்குநர்கள் பலவிதமான அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நிலுவையிலுள்ள செலவுகள் அடங்கும் நிலுவையிலுள்ள செலவுகளுக்கு உங்களால் ஒரு எடுத்துக்காட்டு கூற முடியுமா முந்தைய வகுப்பில் நாம் சம்பளத்தை பற்றி விவாதித்தோம் ஆனால் சரியான நேரத்தில் செலுத்தப்படாத வேறு ஏதாவது செலவுகள் பற்றி உங்களால் யோசிக்க முடிகிறதா நாம் காகிதம் முதலிய ஸ்டேஷனரி எழுது பொருட்களை வாங்கி உள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு உடனடியாக நாம் பணம் செலுத்த வில்லை அதற்கு சில நாட்கள் கழித்து நாம் பணம் செலுத்துவோம் அப்போது அது நிலுவையில் உள்ள செலவாக மாறுகிறது எந்த ஒரு செலவும் நீங்கள் பெற்ற சேவைக்கு அல்லது பொருளுக்கு பணம் செலுத்தப்படாமல் இருந்தால் அது நிலுவையிலுள்ள செலவு என்று அழைக்கப்படுகிறது புரிகிறதா அடுத்ததாக புரோவிஷன்ஸ் ஏற்பாடுகள் அல்லது ஒதுக்கீடுகள் இது ஒரு குறிப்பிட்ட வகையான பொறுப்பு ஆகும் இதன் அளவை சப்ஸ்டன்டியல் அக்யூரசி கணிசமான துல்லியத்துடன் அறிய இயலாது நாம் பணம் செலுத்த வேண்டும் அதாவது பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிவோம் ஆனால் தொகை எவ்வளவு என்று தெரியாது ஏதாவது ஒரு உதாரணத்தை உங்களால் யோசிக்க முடிகிறதா உங்களுக்கு முன்னால் நான்கு எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் அதைத் தவிர வேறு ஏதாவது எடுத்துக்காட்டு உள்ளதா என்று சிந்தியுங்கள் ஒருவேளை நமது தொழிற்சாலை அல்லது அலுவலகத்தில் ரிப்பேர் ஒர்க் பழுதுபார்ப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் பழுது பார்ப்பு பணிகள் என்ன செய்யப் பட்டது என்பது நமக்குத் தெரியாது அந்த குறிப்பிட்ட நபர் நமக்கு இன்னும் பில் அனுப்பாததால் கட்டணம் எவ்வளவு என்று தெரியாது ஆனால் பழுது பார்ப்பு பணி செய்யப்பட்டுள்ளது என்பது மட்டும் நமக்கு தெரியும் மார்ச் 31ஆம் தேதி பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலைக் குறிப்பு தயாரிக்க வேண்டும் அதனால் புரோவிஷன் பார் ரிப்பேர் பழுதுபார்ப்பு வேலைக்கு ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மற்றும் ஒரு பாஸிபில் சாத்தியமான விஷயம் உள்ளது நாம் பொருட்களை விற்பனை செய்துள்ளோம் கேரண்டி கிளாஸ் உத்தரவாத விதியின் கீழ் அந்தப் பொருளுக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளோம் இப்போது ஒரு வருடத்திற்கு நாம் இலவச சேவையை வழங்க வேண்டும் அந்த பொருளுக்கு ஏதேனும் டேமேஜ் சேதம் ஏற்பட்டால் நாம் அதை இலவசமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லது அதை ரீப்ளேஸ் மாற்றிக் கொடுக்க வேண்டும் ஒரு வருட காலத்திற்கு நமக்கு இந்த ஆப்பிளிகேஷன் கடமை உள்ளது ஆனால் எந்த அளவு பணம் செலவாகும் என்பது நமக்குத் தெரியாது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாம் செலுத்த வேண்டி இருக்கலாம் ஆனால் அதற்கு சில எஸ்டிமேஷன் மதிப்பீடு செய்ய வேண்டும் நமது கடந்த பதிவின் அடிப்படையில் அல்லது பழுது பார்த்தல் மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் மாற்று செலவுக்கான சாத்தியக்கூறுகள் அதன் அடிப்படையில் 2 சதவீதம் அல்லது 3 சதவீதம் என அனுமானம் செய்து புரோவிஷன் பார் ரிப்பேர்ஸ் பழுதுபார்ப்பு ஒதுக்கீடு என்ற தலைப்பில் தொகை ஒதுக்கப்பட வேண்டும் வேறு ஏதாவது உதாரணம் உங்களால் யூகிக்க முடிகிறதா மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு கிராஜுவிட்டி உங்களில் பெரும்பாலானோருக்கு இது தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு ஊழியர் ஓய்வு பெறும்போது அல்லது அவர் துரதிஷ்டவசமாக இறக்க நேரிட்டால் நிறுவனம் அந்த ஊழியருக்கு கிராஜுவிட்டி தொகை செலுத்த வேண்டும் இந்த தொகை ஊழியர் பணிபுரிந்த ஆண்டுகள் சேவையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்த சேவை 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் எதுவாகவும் இருக்கலாம் அந்த ஊழியரின் பதவிக்காலம் மற்றும் ஓய்வூதிய சம்பளத்தின் அடிப்படையில் நிறுவனம் கிராஜுவிட்டி செலுத்த வேண்டும் இப்போது பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை தயார் செய்யும் போது அந்த குறிப்பிட்ட நாளில் கிராஜுவிட்டி தொகை எவ்வளவு என்று நமக்கு தெரியாது ஆனால் அதை செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எனவே இது போன்ற விஷயத்தில் புரோவிஷன் பார் கிராஜுவிட்டி கிராஜுவிட்டி ஒதுக்கீடு தொகையை கணக்கிட வேண்டும் புரிகிறதா மேலும் கூடுதலாக 4 எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்றால் என்னவென்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது இன்னும் ஒரு சிறப்பு வகை பொறுப்பு உள்ளது அதன் தொகை என்ன என்பதும் தெரியாது அது உள்ளபடி இருக்கிறதா என்றும் தெரியாது அதன் தொகை என்ன என்பதும் தெரியாது அது எக்ஸிஸ்டன்ஸ் நிச்சயமாக இருக்கிறதா என்றும் தெரியாது அது என்ன என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றும் இந்த லியாபிலிடி பொறுப்பு உருவாக்கப்படுமா அல்லது அது எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும் என்றும் தெரியவில்லை இத்தகைய பொறுப்பை இருப்புநிலை குறிப்பில் காட்டுவது அவசியமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆம் என்றுதான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரு கடமையை பெறுவதற்கான மிகச்சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அது கிடைக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் நாம் அதைப் பெறுவதற்கு மிகச்சிறிய வாய்ப்பு உள்ளது இத்தகைய சினாரியோ சூழ்நிலையிலும் நாம் அந்த பொறுப்பை காட்ட வேண்டும் அதற்கு பெயர் கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்பு என்று அழைக்கப்படுகிறது பெயர் குறிப்பிடுவதுபோல கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றக்கூடும் இது தற்போதைய ஆப்பிளிகேஷன் கடமை அல்ல என்பதால் ஃபாஸ்ட் ஈவன்ட் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து தோன்றக் கூடிய ஒன்றாகும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இதை நாம் ஏற்கனவே பொறுப்பு என்ற வரையறை என்ன என்பதை விவாதித்திருக்கிறோம் இப்போது கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்பு என்பது ஒரு சாத்தியமான பொறுப்பு ஆகும் ஏனெனில் இது ஒரு சாத்தியமான கடமையாகும் உண்மையில் இருப்புநிலை குறிப்பில் இதை ஒரு பகுதியாக காட்ட முடியாது ஆனால் இருப்புநிலை குறிப்பில் கீழ் பகுதியில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவே இருப்பு நிலை குறிப்பில் கீழ் பகுதியில் நாம் அனைத்து தற்செயலான பொறுப்புகளையும் குறித்துக் காட்ட வேண்டும் இப்போது உங்களுக்குப் புரிகிறதா இப்போது நீங்கள் ஏதாவது எடுத்துக்காட்டை பற்றி யோசிக்க முடியுமா ஒருவேளை நிகழலாம் அல்லது நிகழாமல் போகலாம் அதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இது எல்லாம் அன்சர்டைன் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் பொறுப்பு அல்லது கடமை இருக்கக்கூடும் மற்றும் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை வேறு ஏதாவது உதாரணம் உங்களால் யோசிக்க முடிகிறதா நீதிமன்ற வழக்குகள் இது ஒரு சிறந்த உதாரணம் நமது வாடிக்கையாளர்களில் ஒருவர் நாம் வழங்கிய சேவை சேட்டிஸ்ஃபேக்டரி திருப்திகரமாக இல்லை என்று கருதுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் நாம் விற்ற பொருளில் ஒரு வேளை தவறுகள் இருக்கலாம் அல்லது தவறான பொருளை அல்லது புவர் குவாலிட்டி தரமற்ற பொருளை கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்திருக்கலாம் வாடிக்கையாளர் நமக்கு எதிராக கன்ஸ்யூமர் கோர்ட் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு புகார் அளிக்கிறார் அல்லது தவறான பொருளை தனக்கு விற்றுள்ளதாகவும் அதனால் காம்பென்சேஷன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நமக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் இப்போது இரண்டு பாஸிபிலிடீஸ் possibilités சாத்தியக்கூறுகள் உள்ளன எங்கள் தரப்பில் தவறு ஏற்பட்டுள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் மேலும் கொஞ்சம் காம்பென்சேஷன் இழப்பீடு வழங்க ஒப்புக் கொள்கிறோம் ஆனால் தொகை எவ்வளவு என்று இன்னும் தெரியவில்லை வாடிக்கையாளரிடம் சமரசம் பேசுகிறோம் வாடிக்கையாளர் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக கேட்கிறார் இல்லை 10 லட்சம் அதிகம் நாங்கள் 1 லட்சம் இழப்பீடாக வழங்குகிறோம் என்று சொல்கிறோம் அப்போது அவர்களுக்கு இடையே ஒரு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடக்கும் பின்னர் தொகை எவ்வளவு என்பது டிசைடெட் முடிவு செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் நாம் இழப்பீடு தொகையை ஒப்புக்கொண்டதால் அந்த தொகை புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்று அழைக்கப்படும் இப்போது நிச்சயமாக இங்கே பொறுப்பு உள்ளது ஆனால் தொகை எவ்வளவு என்று இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இழப்பீடு தொகை தர மறுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நமது தயாரிப்பு குட் குவாலிட்டி நல்ல தரம் கொண்டது அதனால் சேதத்திற்கு இழப்பீடாக எதுவும் செலுத்த முடியாது என்று நாம் கூறுகிறோம் ஆனால் வாடிக்கையாளர் நமது தயாரிப்பு பேட் குவாலிட்டி மோசமானது தரமற்றது என்று கூறுகிறார் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோருகிறார் எதுவும் செலுத்த முடியாது என்று நாம் கூறுகிறோம் வாடிக்கையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் இப்போது நீதிமன்ற டெசிஷன் முடிவுகள் என்ன என்று தெரியவில்லை நீதிமன்றம் நமக்கு எதிராக தீர்ப்பு அளித்தால் நாம் இழப்பீடு செலுத்த வேண்டியிருக்கும் மாறாக நீதிமன்றம் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்தால் நாம் இழப்பீடு செலுத்த வேண்டியதில்லை இதுதான் கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்புக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஆகும் உங்களுக்கு இது புரியும் என்று நம்புகிறேன் தற்செயலான பொறுப்புக்கு வேறு ஏதாவது உதாரணம் உங்களால் கூற முடியுமா இப்போது தீ ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் தீ காரணமாக ஏராளமான டேமேஜஸ் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது மற்றும் சில கர்டைன்ஸ் திரைச்சீலைகள் மூடப்பட்டுள்ளன அவை சீல் செய்யப்பட்ட திரைச்சீலைகள் ஆகும் அவை சேதமடைந்ததால் இல்லையா என்பது நமக்குத் தெரியாது மேலும் அவை நம்முடையது அல்ல அவை சில வாடிக்கையாளர்களுக்கு அல்லது வேறு ஒருவருக்கு சொந்தமானது இப்போது பேக்கேஜ் மூட்டைக்கு உள்ளே அல்லது பெட்டிக்கு உள்ளே சேதம் ஏற்பட்டால் நாம் இழப்பீடு செலுத்த வேண்டும் அவ்வாறு சேதம் ஏற்படவில்லை என்றால் நாம் காம்பென்சேஷன் இழப்பீடு செலுத்த வேண்டியதில்லை மூட்டை வாடிக்கையாளரை அடைந்து அவர் அதை திறக்கும் போது மட்டுமே அதன் நிலைமை தெரியும் மேலும் இழப்பீடு கேட்பார் அல்லது கேட்க மாட்டார் என்பது அதன் பின்னரே நமக்கு தெரியும் இதுவும் கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்புக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகும் உங்களுக்கு இது புரிகிறது என்று நம்புகிறேன் இது மாதிரியான விஷயங்கள் ரேர் கேஸ் அரிதானவை ஆகும் இருப்பினும் பெரிய நிறுவனங்கள் லட்சக்கணக்கான டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகள் செய்வதால் இதுபோன்ற சில பல கோர்ட் கேஸ்சஸ் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்தின் சட்டப்படி அதை முறையாக டிஸ்குளோஸ்டு வெளியிட வேண்டும் அப்போதுதான் அவை கணக்கில் குறிப்புகளாக காணப்படும் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கையை சரியாக படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு நிறுவனத்தைத் தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கையை படிக்கும்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பை பாருங்கள் இருப்பு நிலைக்கு கீழே குறிப்புகள் உள்ளன இந்த குறிப்புகளில் கண்டின்ஜெண்ட் லியாபிலிடீ தற்செயலான பொறுப்பு என்று அழைக்கப்படும் உருப்படி அங்கு இருக்கும் அதில் அவர்கள் வாடிக்கையாளர் தாக்கல் செய்த அல்லது வேறு எந்த நபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தன்மை குறித்து முழு விவரங்களும் விவாதித்து குறிப்பிடப்பட்டிருக்கும் மேலும் லீகல் அட்வைஸ் சட்ட ஆலோசனைப்படி சாத்தியமான கட்டணங்கள் என்ன என்பதைப் பற்றியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் ஒருவேளை நிறுவனம் இழப்பீட்டை ஒப்புக் கொண்டால் அந்த தொகை புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடாக கன்வெர்ட்டட் மாற்றப்படுகிறது ஒருவேளை நீதிமன்றம் நமக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் அந்த தொகை தற்செயலான பொறுப்பாக மாறுகிறது வழக்கமான கரண்ட் லியாபிலிடீ நடப்பு பொறுப்பாக ஆகிறது ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்காத வரை அந்த தொகை இருப்புநிலை குறிப்பில் ஒரு தற்செயலான பொறுப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இது புரிகிறது என்று நம்புகிறேன் இது இருப்புநிலை குறிப்பில் பொறுப்பு பக்கத்தில் உள்ள கடைசி உருப்படி ஆகும் இப்போது அடுத்தபடியாக ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படும் அடுத்த உருப்படிக்கு செல்வோம் இப்போது இந்த உருப்படியை முந்தைய வடிவமைப்பை காணும்போது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இது நிறுவனத்தின் ரெசிடுயல் இன்ட்ரஸ்ட் மீதியுள்ள விருப்ப தொகை அல்லது என்டர்பிரைஸ் நிறுவனம் உரிமையாளர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை எனப்படும் அதனால்தான் இது ரெசிடுயல் மீதமுள்ள அல்லது எஞ்சிய தொகை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய இந்த சொத்துக்கள் எக்ஸ்ட்டர்ணல் லியாபிலிடீஸ் வெளிப்புற பங்குதாரர்கள் அவர்கள் சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு சொத்துக்களாக வந்தவை அதனால் முதலில் நீங்கள் வெளிப்புற கடன்களை செலுத்த வேண்டும் எனவே உங்கள் கரண்ட் நடப்பு மற்றும் நான் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகளை நீங்கள் செலுத்த வேண்டும் அவைகளை செலுத்திய பிறகு ஏதேனும் தொகை மீதி இருந்தால் அதை உரிமையாளர்கள் பெறுவார்கள் ஆகவே ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்பது எஞ்சிய தொகை அல்லது மீதமுள்ள தொகை என கருதப்படுகிறது முன்னதாக நாம் பார்த்த பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் இரண்டு காம்பநண்ட்ஸ் கூறுகள் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அதில் கேப்பிட்டல் மூலதனம் இருக்கும் உரிமையாளர்கள் பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள் கூடுதலாக நிறுவனம் அவர்களுக்கு புரோஃபிட் லாபத்தை கொடுக்கிறது அது இருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது அந்த மூலதனம் மற்றும் இருப்புகள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படுகிறது இதை நாம் இவ்வாறும் கூறலாம் மொத்த சொத்துக்களில் இருந்து மொத்த எக்ஸ்ட்டர்ணல் லியாபிலிடீஸ் வெளிப்புற கடன்களை கழித்தால் மீதமுள்ளவை ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படுகிறது உரிமையாளர் நிதிக்கு மேலும் இரண்டு பெயர்கள் உள்ளன அவை பெரும்பாலும் சொற்றொடரில் மேற்கோள் காட்டப்படுகிறது அல்லது அறிக்கையில் உள்ள பல்வேறு தகவல்களை நீங்கள் படித்தால் அதில் நெட் வொர்த் நிகர மதிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் இதைக் கேள்விப்பட்டு இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நிகர மதிப்பு 100 கோடி என்று சொல்கிறார்கள் அந்த நிகர மதிப்பு என்பது ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்பதற்கு மற்றொரு பெயராகும் சில நேரங்களில் இது ஈக்விட்டி என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது நிறுவனத்தின் ஈக்விட்டி 500 கோடி என்று கூறப்படுகிறது அந்த ஈக்விட்டி என்பது பங்குதாரர்கள் நிதியை குறிக்கிறது இது மிகவும் தந்திரமான சொல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஈக்விட்டி கேப்பிட்டல் என்று அழைக்கப்படும் ஒரு வகை மூலதனம் உள்ளது இந்த ஈக்விட்டி கேப்பிட்டல் என்பது ஒரு வகையான மூலதனமாகும் ஆனால் ஈக்விட்டி என்ற சொல்லை மட்டும் உபயோகப்படுத்தினால் அதன் பொருள் பங்குதாரர்கள் நிதி என்பதாகும் அதில் கேப்பிட்டல் மூலதனம் மற்றும் ரிசர்வ்ஸ் இருப்புகள் உள்ளன ஈக்விட்டி என்பது அமெரிக்காவில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ட்டர்மினோலஜி சொல் அதேசமயம் இங்கிலாந்தில் இது நெட் வொர்த் நிகர மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படுகிறது இந்த சொற்கள் இன்டர்சேஞ்ச்ஜபிலி ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் பங்குதாரர்கள் உரிமையாளர்களாக இருப்பதால் உரிமையாளர்கள் நிதி என்பதற்கு பதிலாக ஷேர்ஹொல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர்கள் நிதி என்றும் இது அழைக்கப்படுகிறது தயவுசெய்து இருப்புநிலைக் குறிப்பை எடுத்து பாருங்கள் அதில் பங்குதாரர்கள் நிதி அல்லது உரிமையாளர்கள் நிதி என்று கொடுக்கப்பட்டிருக்கலாம் இப்போது உங்கள் பலர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்டிங் முதலீடு செய்திருக்கலாம் நீங்கள் முதலீடு செய்யவில்லை என்றால் முதலீடு செய்ய நினைக்கலாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் இந்த திட்டத்திற்கான என் வி தினமும் அறிவிக்கப்படுகிறது வி பற்றிய விவரத்தை கூகுளில் தேடலாம் அதில் என் வி பற்றி நிறைய விவரங்கள் கிடைக்கும் ஏனென்றால் செபியின் அறிவுறுத்தலின்படி அல்லது தேவைகளின் படி என் வி பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்பட வேண்டும் உண்மையில் இந்த என் வி என்பது அந்தக் குறிப்பிட்ட திட்டத்தின் ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி ஆகும் வி என்பதன் முழு வடிவம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா முழு வடிவம் என்பது நெட் அசட் வேல்யூ நிகர சொத்து மதிப்பு ஆகும் இந்த நிகர சொத்து என்பது டோட்டல் அசட்ஸ் மொத்த சொத்துக்களில் இருந்து டோட்டல் லியாபிலிடீஸ் மொத்த பொறுப்புகளை கழித்தால் வருவது அது வேறொன்றும் இல்லை ஆனால் அந்த திட்டத்திற்கான ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்பதாகும் எனவே மொத்த உரிமையாளர்கள் நிதியை அலகுகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட்டு கிடைக்கின்ற தொகை என் வி இன் ஒரு யூனிட்டின் மதிப்பை குறிக்கிறது இந்த மதிப்பை அவர்கள் வெளியிடுகிறார்கள் குறிப்பிட்ட இந்த சொல் பெரும்பாலும் பயன்படுத்துவதால் என் வி என்பது உரிமையாளர்கள் நிதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மூன்று காம்பநண்ட்ஸ் கூறுகளை பற்றி பார்க்கலாம் இருப்பு நிலை என்பது சம நிலையாக இருக்க வேண்டும் அல்லது கீழ்கண்டவாறு பொருந்த வேண்டும் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாளர்கள் நிதி இப்போது உரிமையாளர்கள் நிதி என்பது மூலதனம் மற்றும் ரீடையின்டு எர்நிங்ன்ஸ் தக்கவைத்த வருவாய் அல்லது ரிசர்வ்ஸ் இருப்பு என்பதாகும் உரிமையாளர்கள் நிதியை இரண்டு வழிகளில் கணக்கிடலாம் உரிமையாளர்கள் நிதி சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாளர்கள் நிதி மூலதனம் தக்கவைக்கப்பட்ட வருவாய் இப்போது இருப்புநிலை சமன்பாட்டுக்கு செல்லலாம் சொத்துக்கள் ஏ என்பது எல் கூட்டல் ஓ என்பதற்கு சமம் ஏ எல் ஓ இங்கே ஏ சொத்துக்கள் எல் பொறுப்புகள் மற்றும் ஓ உரிமையாளர்கள் நிதி இருப்புநிலை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் எளிமையான 5 டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகளை பார்ப்போம் மேலும் ஏ எல் ஓ ஆகியவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இப்போது ஒரு நிறுவனம் புதிதாக உருவாக்கப்பட்டது மற்றும் அது ஷேர்ஸ் பங்குகளை வெளியிடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போது ஏ எல் மற்றும் ஓ ஆகியவற்றில் என்ன இம்பேக்ட் தாக்கம் இருக்கும் என்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் பங்குகளை வெளியிடுதல் என்பது என்னவென்றால் புரோஸ்பெக்டிவ் ஷேர்ஹோல்டர்ஸ் வருங்கால பங்குதாரர்கள் அல்லது இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் நிறுவனத்தை அணுகுகிறார்கள் அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள் நிறுவனம் அவர்களுக்கு பங்குகளை கொடுக்கிறது எனவே நிறுவனம் பணத்தைப் பெறுகிறது பங்குகளை வழங்குகிறது இப்போது ஏ எல் ஓ இவற்றுக்கு என்னவாயிற்று என்று சிந்தியுங்கள் ஏ என்று குறிப்பிடும் சொத்துக்கள் உயரும் பொறுப்புகளில் எந்த மாற்றமும் இல்லை உரிமையாளர்கள் நிதி உயரும் அதனால் ஏ ஓ உங்களுக்கு புரியும் மேலும் விவரமாக நீங்கள் பார்த்தால் பேங்க் பேலன்ஸ் வங்கி இருப்பு கூடும் ஏனென்றால் நிறுவனத்தின் வங்கி இருப்பு உயர்ந்திருக்கும் மற்றும் ஈக்விட்டி ஷேர்ஸ் சாதாரண பங்குகள் இருப்பு அதுவும் உயரும் எனவே வங்கியில் இருப்பு கூடினால் சாதாரண பங்கு எண்ணிக்கைகள் கூடுகிறது என்று அர்த்தம் காமர்ஸ் வர்த்தகம் படித்த மாணவர்களாக நீங்கள் இருந்தால் ஜர்னல் என்ட்ரிஸ் தினசரி புத்தக குறிப்பு பற்றி ஏற்கனவே படித்திருப்பீர்கள் இப்போது நான் உங்களுக்கு தினசரி புத்தக குறிப்பு பற்றி விளக்க போகிறேன் ஆனால் நான் காமர்ஸ் வர்த்தகம் படிக்காத மாணவர்களின் நன்மைக்காக நான் இந்த குறிப்பிட்ட ட்டர்மினோலஜி சொல்லை உபயோகிக்கவில்லை ஆனால் அதன் வாயிலாக இந்த தினசரி குறிப்பு என்பது பெறப்பட்டது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஏ எல் ஓ இவற்றின் சில உருப்படிகள் மாறுகின்றன மற்றும் அந்த உருப்படிகள் உண்மையில் சம எண்ணிக்கையில் டெபிட் பற்று மற்றும் கிரெடிட் வரவு என்று பொருந்துகின்றன எனவே நாம் ஐந்து மாதிரி டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகளை மிகவும் எளிதான முறையில் சுலபமான முறையில் உருவாக்க முயற்சிப்போம் இவை மிகவும் அடிப்படையானவை நிறுவனங்களின் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் இதனை அடிப்படையாகக் கொண்டவை ஏ எல் ஓ இவற்றின் இம்பேக்ட் தாக்கத்தை புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம் முதலாவதாக ஏ ஐ பற்றி புரிந்து கொள்ளுங்கள் நிறுவனத்தின் பங்கு வெளியீடு சரி இப்போது நிறுவனமும் பங்குதாரர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுள்ளது ஷேர்ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களை உருவாக்கியுள்ளது மேலும் பங்குதாரர்கள் ஷேர்ஸ் பங்குகளை பெற்றுக்கொண்டனர் அடுத்ததாக நிறுவனம் என்ன செய்யும் என்றால் நிறுவனம் வங்கியில் பாரோஸ் கடன் வாங்குகிறது இப்போது ஏ எல் ஓ இல் என்ன பாதிப்பு இருக்கும் உங்களில் பெரும்பாலோர் இதை சரியாக யூகித்து இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நிறுவனம் கடனுக்காக வங்கியை அப்புரோச்செஸ் அணுகுகிறது வங்கி அதை சாங்சன்ஸ் அனுமதிக்கிறது மேலும் கடன் வழங்குகிறது இப்போது நிறுவனத்திற்கு கடன் தொகை கிடைத்திருப்பதால் பேங்க் பேலன்ஸ் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மேலும் ஒரு புதிய பொறுப்பு பேங்க் லோன் வங்கிக் கடன் என்ற பெயரில் உருவாக்கப்படுகிறது எனவே வங்கிக் கணக்கில் கூடுதல் தொகை இருக்கும் மேலும் வங்கி கடன் பேயபில் செலுத்தப்பட வேண்டியிருக்கும் அதனால் ஏ கூடுகிறது மற்றும் எல் கூடுகிறது உதாரணமாக நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் அந்த தொகை வங்கிக் கணக்கில் அதிகரிக்கும் அதேசமயம் இந்த 10 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் என்ற தலைப்பில் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதனால் தான் இருப்புநிலை குறிப்பு எப்போதும் சமமாக இருக்கிறது அல்லது மேட்ச்சஸ் பொருத்தமாக இருக்கிறது இந்த இரண்டாவது உதாரணமும் உங்களுக்கு புரிகிறதா இப்போது மூன்றாவதாக ஒரு விஷயத்தைப் பார்க்கலாம் முதலில் 3 ஏ ஐ பார்க்கலாம் உபகரணங்களை ரொக்க கொள்முதல் செய்வது அதாவது நிறுவனம் ஈக்விட்டி ஷேர்ஸ் சாதாரண பங்குகளை விற்று நிறைய பணம் பெற்றுள்ளது மேலும் கூடுதலாக கடனும் பெற்றுள்ளது எனவே அவர்கள் அந்த பணத்தை பயன்படுத்தி மேலும் மிஷினரி இயந்திரங்கள் அல்லது எக்யூப்மென்ட் உபகரணங்களை ரொக்க கொள்முதல் செய்ய முடிவு செய்கிறார்கள் இப்போது இருப்பு நிலையில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் இதை நீங்கள் ஏ எல் ஓ அடிப்படையில் எவ்வாறு பிரதிபலிக்கச் செய்வீர்கள் நிறுவனம் பணத்தை செலுத்துகிறது இதனால் வங்கி இருப்பு குறைகிறது ஆனால் நிறுவனம் இயந்திரத்தை பெறுகிறது எனவே ஏ இல் பிளஸ் மீண்டும் ஏ இல் பிளஸ் இரண்டு முறை பிளஸ் ஆகிறது இதை நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உபகரணங்கள் கழித்தல் வங்கி இருப்பு என்று பொருள் மற்றொரு எடுத்துக்காட்டு 3 பி இல் உள்ளது டெப்ட்டார்ஸ் கடனாளிகள் இடமிருந்து பணம் வசூல் செய்வது நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே பொருட்களை விற்றுள்ளது ஆனால் பணம் இன்னும் பெறவில்லை அப்போது அது கடனாளிகள் என்று அழைக்கப்படுகிறது அவர்களிடமிருந்து பணம் வசூல் செய்தால் நிறுவனத்தின் வங்கி இருப்பு அதிகரிக்கிறது மேலும் கடனாளிகள் அல்லது ரிசிவபிள்ஸ் பெறத்தக்கவைகள் இருப்பு டிக்ரிஸ் குறைகிறது இதனால் வங்கி பிளஸ் ஆகிறது கடனாளிகள் மைனஸ் ஆகிறது உண்மையில் டிரன்சாக்சன் பரிவர்த்தனை 3a மற்றும் 3b ஆப்போசிட் எதிர்மறையாக தோன்றுகிறது ஏனெனில் 3a என்பது பணம் செலுத்துவது 3b என்பது பணம் பெறுவது ஆனால் இங்கே நாம் பேமண்ட் பணம் செலுத்துவது அல்லது ரிசிப்ட் பணம் பெறுவது என்று பார்க்காமல் இரண்டையும் சொத்துக்களின் பரிமாற்றங்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும் எனவே எல் மற்றும் ஓ இரண்டும் பாதிக்கப்படவில்லை ஆனால் ஏ இல் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது ஒரு சொத்து குறைக்கப்படுகிறது ஒரு சொத்து சேர்க்கப்படுகிறது உங்களுக்கு இப்போது புரிகிறதா இப்போது 4 க்கு வருவோம் 4a ஐ பாருங்கள் நிறுவனம் பேங்க் லோன் வங்கி கடனை திருப்பி செலுத்துகிறது மற்றும் 4b இல் கிரடிட்டர்ஸ் கடன் வழங்குநர்கள் அல்லது சப்ளையர்ஸ் சப்ளையர்களுக்கு பணம் செலுத்தப்படுகிறது இப்போது நிறுவனம் வங்கிக் கடனை திருப்பி செலுத்துகிறது அதன் விளைவு என்னவாக இருக்கும் நாம் முன்பு வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகிறோம் அதனால் வங்கி இருப்பு குறையும் பேங்க் லோன் பேயபில் வங்கி கடன் செலுத்த வேண்டியவை குறையும் இரண்டாவது குறிப்பில் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் சரியாக ரிவர்ஸ்சிங் தலைகீழாக இருக்கும் அப்போது பிளஸ் ஆக இருந்தது இப்போது மைனஸ் ஆக இருக்கிறது அதாவது வங்கி இருப்பு குறைகிறது மற்றும் வங்கி கடன் செலுத்த வேண்டியவை குறைகிறது மேலும் 4b ஐ பாருங்கள் இது கடன் வழங்குநர்களுக்கு நாம் பணம் செலுத்துவது அதாவது நாம் ஏற்கனவே சில பொருட்களை கொள்முதல் செய்துள்ளோம் இப்போது நாம் அந்த வெண்டார்ஸ் விற்பனையாளருக்கு அல்லது சப்ளையர் சப்ளையர்களுக்கு அல்லது கிரடிட்டர்ஸ் கடன் வழங்குநர்களுக்கு பணம் செலுத்துகிறோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் நமது வங்கி இருப்பு குறைக்கப்படும் நாம் பணத்தை ரீபேயிங் திருப்பி செலுத்துகிறோம் அதனால் வங்கி மைனஸ் மற்றும் கடன் வழங்குநர்கள் மைனஸ் ஆகும் எனவே ஏ இல் மைனஸ் எல் இல் மைனஸ் ஆனால் ஓ இல் எந்த மாற்றமும் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே காமர்ஸ் வர்த்தகத்தை கற்றுக் கொண்டவர்களுக்கு இந்த குறிப்புகள் மிகவும் எளிதானதாக இருக்கும் ஆனால் முதல் முறையாக அதை படிப்பவர்கள் தயவு செய்து கவனமாக படித்துப் பாருங்கள் ஏனெனில் உண்மையில் சிம்பிள் என்ட்ரிஸ் எளிமையான குறிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிடலாம் அல்லது எந்த ஒரு குறிப்பையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் ஏனென்றால் இது போன்ற குறிப்புகள் பத்தாயிரம் முறை சிறிய மாற்றங்களுடன் இருக்கப் போகின்றன ஆனால் அடிப்படை ரிமைன்ஸ் சேம் மாறாமல் அப்படியே இருக்கும் அடுத்ததாக ஐந்தாவது குறிப்பை பார்ப்போம் நிறுவனம் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் ஈவுத்தொகையை செலுத்துகிறது அது எவ்வாறு ரெப்லெக்டட் பிரதிபலிக்கும் உங்களுக்கு ஈவுத்தொகை என்றால் என்ன என்பது தெரியும் என்று நம்புகிறேன் ஈவுத்தொகை என்றால் நிறுவனம் லாபத்தை ஈட்டுகிறது அந்த லாபத்தை நிறுவனம் ஷேர்ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு அல்லது உரிமையாளர்களுக்கு பிரித்துக் கொடுக்கிறது அது டிவிடெண்ட் ஈவுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது நாம் பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சி பற்றி பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதில் எக்ஸ்பென்ஸ் செலவுகளை ரெவின்யூ வருவாயில் கழித்து அதில் இருந்து கிடைப்பது லாபம் அந்த லாபம் உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது பிலோடு பேக் வணிகத்தில் மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது அல்லது இருப்பு நிலைக்கு டிரான்ஸ்பர்டு மாற்றம் செய்யப்படுகிறது இப்போது லாபம் ஓனர் உரிமையாளர்களுக்கு அல்லது ஷேர்ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படுகிறது என்று நாம் அஸ்யூமிங் கருதுகிறோம் அதை எப்படி நாம் குறிப்பில் எழுத வேண்டும் நாம் பேமெண்ட் பணம் செலுத்துவதால் வங்கி இருப்பு குறையும் மேலும் வேறு என்ன மாற்றங்கள் ஏற்படும் சொத்துக்களில் மாற்றங்கள் உள்ளனவா வங்கி கணக்கு தவிர வேறு எந்த சொத்தும் மாறவில்லை பொறுப்புகளில் மாற்றங்கள் உள்ளனவா இல்லை ஆனால் ஓ உரிமையாளர்கள் நிதியில் இருக்கும் ரிசர்வ் பண இருப்பு குறைந்து வரும் எனவே ஏ இல் கழித்தல் மற்றும் ஓ இல் கழித்தல் அதாவது இவ்வாறு சொல்லலாம் வங்கியில் மைனஸ் ரிசர்வ்ஸ் இருப்பில் மைனஸ் உங்களுக்கு இது புரிகிறதா இவைகள் அனைத்தும் எளிமையான பரிவர்த்தனைகள் ஆகும் நாம் நூற்றுக்கணக்கான பரிவர்த்தனைகளை பார்க்கலாம் ஆனால் பேசிக் லாஜிக் அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் உங்களால் மேலும் நிறைய பரிவர்த்தனைகளை புரிந்து கொள்ள முடியும் எனவே இத்துடன் இருப்புநிலை குறிப்பின் நமது வகுப்பை நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பில் புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு பற்றி விவாதிக்க தொடங்குவோம்